இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் சாஃப்ட்வேர் ரிலையபிலிடியின் சில அடிப்படை அம்சங்களைப் பார்த்தோம் குவாலிட்டி மற்றும் ரிலையபிலிடி ஆகியவை நெருங்கிய தொடர்புடையவை என்றும் சாஃப்ட்வேர் குவாலிட்டி பெருமளவில் அதன் ரிலையபிலிடியால் தீர்மானிக்கப்படுகிறது என்றும் நாம் கூறினோம் ஒரு சாஃப்ட்வேர் மோசமான ரிலையபிலிட்டியுடன் இருந்தால் அது நல்ல குவாலிட்டியுடன் இருக்கும் என்று நாம் கூற முடியாது அந்த நோக்கத்துடன் சாஃப்ட்வேர் ரிலையபிலிடியின் சில அடிப்படை அம்சங்களைப் பற்றி விவாதிக்க ஆரம்பித்தோம் ரிலையபிலிட்டி என்பதன் அர்த்தம் என்ன ரிலையபிலிட்டியை எவ்வாறு முறையாக வரையறுப்பது சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டியின் ஆய்வு ஹார்ட்வேர் ரிலையபிலிட்டி ஆய்வில் இருந்து ஏன் மிகவும் வேறுபட்டது என்பதை அளவிட சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டி ஏன் மிகவும் கடினம் என்பதைப் பற்றி நாம் விவாதித்தோம் இப்போது அந்த இடத்திலிருந்து தொடரலாம் ஹார்ட்வேர் ரிலையபிலிட்டி மெஷர்மென்ட் அல்லது வேறு எந்த எக்யூப்மென்ட் ஸ்ட்ரக்சர் மற்றும் பலவற்றின் ரிலையபிலிட்டியை மெஷர்மென்ட் செய்வதை விட சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டி மெஷர்மென்ட் ஏன் மிகவும் கடினமான பிரச்சினையாக இருக்கிறது என்பதை முதலில் சுருக்கமாக பார்ப்போம் சாஃப்ட்வேர் ரிலையபிலிடி மெஷர்மென்ட்டிற்கான சில அளவீடுகளை நாம் வரையறுப்போம் பின்னர் சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டியை அர்த்தமுள்ளதாக மதிப்பிடுவோம் இரண்டு அணுகுமுறைகளையும் நாம் பயன்படுத்த வேண்டும் அவை ரிலையபிலிட்டி குரோத் மாடலிங் மற்றும் ஸ்டாடிஸ்டிகல் டெஸ்டிங் ஆகும் மற்றும் இந்த இரண்டு அணுகுமுறைகளின் நன்மை தீமைகளையும் பார்ப்போம் சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டியை அளவிடுவது கடினமான பிரச்சினை என்று நாம் கூறி வருகிறோம் இந்த கடினமான சிக்கலை உருவாக்க பல காரணிகள் உள்ளன முதல் பிரச்சினை என்னவென்றால் ஒரு சாஃப்ட்வேரில் பல எரர்கள் இருக்கும் மேலும் எரர்களின் எண்ணிக்கையை எஸ்டிமேட் செய்ய முடிந்தால் அதிலிருந்து ரிலையபிலிட்டியைப் பெற முடியும் என்று ஒருவர் எதிர்பார்க்கலாம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எல்லா எரர்களும் ஒரே அதிர்வெண் மற்றும் தீவிரத்தில் தோல்விகளை ஏற்படுத்தாது உண்மையில் சிஸ்டம் ஃபெயிலியர் எனப்படும் வெவ்வேறு எரர்கள் மற்றும் சிஸ்டம் ஃபெயிலியரின் தீவிரத்தன்மை அதிர்வெண்ணுடன் ஒப்பிடும் பொழுது மிகவும் பரந்த வேறுபாடு உள்ளது சில எரர்கள் உள்ளன அவை ஒரு மில்லியன் மணிநேர பயன்பாட்டுக்கு பின் ஒரு முறை தோன்றலாம் அதேசமயம் யூசர்களின் முதல் நிமிடத்தில் கூட மற்றொரு எரர் தோன்றக்கூடும் அந்த எரர்ரை நாம் அகற்றினால் மிகவும் அரிதாக நிகழும் எரர் சாஃப்ட்வேரின் ரிலையபிலிட்டிக்கு உணரப்பட்ட ரிலையபிலிடிக்கு மிகக் குறைந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஆனால் தோல்விகளின் வடிவத்தில் மீண்டும் மீண்டும் தோன்றும் ஒன்று அந்த எரர்ரை நாம் அகற்ற முடிந்தால் அது சாஃப்ட்வேரின் ரிலையபிலிட்டியை கணிசமாக மேம்படுத்தும் இந்த வாதத்திலிருந்து சாஃப்ட்வேரில் எஞ்சியிருக்கும் பல எரர்களை நாம் எப்படியாவது மதிப்பிட முடிந்தாலும் மென்பொருளின் ரிலையபிலிடியை மதிப்பிடுவதற்கு இது போதாது என்பது தெளிவாகிறது இது சாப்ட்வேராக இருந்தால் கோட் அல்லது சில கோட்களை இயக்கும் போது கோடின் சில பகுதியை கிட்டத்தட்ட எல்லா நேரத்திலும் இயக்கும் மற்ற பகுதி அடிக்கடி செயல்படாது இது ரெட் நிறத்தில் குறிக்கப்பட்ட இந்த பகுதி ப்ரோக்ராமின் கோர் ஆக அழைக்கப்படுகிறது அந்த ஸ்டேட்மெண்ட்கள் மீண்டும் மீண்டும் செயல்படுத்தப்படுகின்றன 90 10 விதிமுறை எக்ஸகியூஷன் நேரத்தின் 90 சதவிகிதமும் ப்ரோக்ராமின் 10 சதவீதம் இன்ஸ்ட்ரக்ஷன்களை செயல்படுத்துவதற்கு மட்டுமே செலவிடப்படுகிறது மீதமுள்ள 90 சதவிகிதம் இன்ஸ்ட்ரக்ஷன்கள் 10 சதவிகித நேரத்தை மட்டுமே செயல்படுத்துகின்றன மேலும் 10 சதவிகித இன்ஸ்டரக்ஷன்கள் 90 சதவிகிதம் நேரத்தில் செயல்படுகின்றன கோர் பகுதியில் தோன்றும் எரர்ரை நாம் அகற்றினால் அது ரிலையபிலிட்டியின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அதேசமயம் மிகவும் அரிதாகவே பயன்படுத்தப்படும் ஒன்று ரிலையபிலிட்டிக்கு எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது சில ஆய்வுகள் ஒரு சாஃப்ட்வேரானது ஆயிரம் பிழைகளுடன் இருந்தால் மற்றும் மைய பகுதிகளில் உள்ள அறுநூறு எரர்கள் அகற்றப்பட்டால் இது ரிலையபிலிடிக்கு 3 சதவிகித முன்னேற்றத்தை மட்டுமே தருகிறது மிகவும் ஆச்சரியமான முடிவு கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட எரர்களை நீக்கிய பிறகும் 3 சதவிகித முன்னேற்றத்தை மட்டுமே தருகிறது ஏனெனில் அந்த எரர்கள் நான் கோர் பகுதியில் இருப்பதால் தான் இந்த சிக்கல் மறைந்த எரர் எஸ்டிமேஷன் எண்ணிக்கையிலிருந்து ரிலையபிலிட்டி எஸ்டிமேஷன் செய்வது சாத்தியமில்லை சிங்கிள் எரர்ரை திருத்துவதிலிருந்து ரிலையபிலிட்டி மேம்பாடு என்பது எரர்ரானது கோர்ப் பகுதிக்கு சொந்தமானதா அல்லது ப்ரோக்ராம் நான் கோர் பகுதியைச் சேர்ந்ததா என்பதைப் பொறுத்தது இது சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டியைப் பற்றி நினைக்கும் போது நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சினை இது மற்றொரு சிக்கல் இதுதான் இன்னும் முதல் சிக்கலாக உள்ளது ஏனெனில் ஒரு எரர்ரானது தோல்வியை ஏற்படுத்தும் அதிர்வெண் எரர் இருக்கும் ப்ரோக்ராமின் பகுதியைப் பொறுத்தது ஆகையால் சிஸ்டம் ரிலையபிலிட்டி அதாவது கவனிக்கப்பட்ட சிஸ்டம் ரிலையபிலிட்டி மற்றும் மறைந்திருக்கும் சாஃப்ட்வேர் குறைபாடுகளின் எண்ணிக்கை இல்லையெனில் நீங்கள் ஒரு வெளிப்பாட்டைப் பெறலாம் அல்லது அனுபவபூர்வமாக முன்மொழியலாம் அதில் நீங்கள் மறைந்திருக்கும் சாஃப்ட்வேர் குறைபாடுகளின் எண்ணிக்கையை உள்ளீடு செய்து ரிலையபிலிட்டியைப் பெற முடியும் ஆனால் இதை நாம் செய்ய முடியாததற்கு இதுவே முக்கிய காரணம் இப்போது இரண்டாவது சிக்கலைப் பார்ப்போம் இரண்டாவது பிரச்சினை ஃபெயிலியர் ரேட் ஆகும் இது அப்சர்வரை சார்ந்தது ஒரு நபருக்கு மிகவும் ரிலையபிலிட்டியாக தோன்றும் ஒரு சாஃப்ட்வேர் மற்றொரு நபருக்கு மிகவும் ரிலையபிலிட்டி இல்லாததாக தோன்றலாம் இப்போது இதன் பின்னணியில் உள்ள காரணத்தை ஆராய்வோம் ஒரு யூசர் உள்ளீடுகளை தேர்ந்தெடுக்கிறார் அல்லது சாஃப்ட்வேரை இயக்குகிறார் என்று சொல்லலாம் இதனால் தான் சரியான செயல்பாடுகள் செயல்படுத்தப்படுகின்றன ஒரு சாஃப்ட்வேரில் நூற்றுக்கணக்கான செயல்பாடுகள் உள்ளன மேலும் ஒவ்வொரு யூசரும் செயல்பாடுகளின் ஒரு பகுதியை மட்டுமே எக்ஸ்கியூட் செய்ய ஆர்வமாக உள்ளதாகக் கூறுவோம் லைப்ரரி சாஃப்ட்வேரை எடுத்து கொண்டால் மாணவர்கள் அல்லது அதன் உறுப்பினர்கள் புத்தகத்தை இஷ்யூ அல்லது ரிட்டர்ன் அல்லது ஏதாவது வினவ வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இதை நூலகர்கள் மெம்பர்ஷிப் உருவாக்குதல் நீக்குதல் புக் உருவாக்குதல் புள்ளி விவரங்களை சேகரிகத்தல் மற்றும் பலவற்றை எக்ஸ்கியூட் செய்வார் அக்கவுன்ட்ஸ் டிபார்ட்மென்ட் மீண்டும் அதே சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறது ஆனால் மிகவும் மாறுபட்ட செயல்பாட்டை எக்ஸ்கியூட் செய்கிறது அதாவது ஃபீஸ் கலெக்ஷன் மெம்பர்ஷிப் கலெக்ஷன் மற்றும் ஃபைன் கலெக்ஷன் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் வருமானம் எவ்வளவு என்பது போல எவ்வளவு மானியம் பெறப்படுகிறது இந்த ஆண்டு எவ்வளவு புத்தகங்கள் வாங்கப்பட்டுள்ளன மற்றும் பல கவனிக்கப்படுகிறது ஒவ்வொரு யூசரும் ஒவ்வொரு வகை யூசர்களும் ஒரே சாஃப்ட்வேரின் வெவ்வேறு செயல்பாட்டினை பயன்படுத்துகின்றனர் இப்போது ஒரு வகையான யூசர் அவர்கள் சரியாகச் செயல்படுத்தும் ஃபங்க்ஷனை செயல்படுத்துகிறார்கள் என்று சொல்வோம் மேலும் அவை இயக்கும் அனைத்து ஃபங்க்ஷன்களும் சரியாக வேலை செய்கின்றன என்பதைக் கண்டறிந்து சாஃப்ட்வேர் மிகவும் ரிலையபில்லாக இருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் அளிப்பார்கள் மறுபுறம் யூசர்களின் மற்றொரு வகைக்கு அவர்கள் எக்ஸ்கியூட் செய்யும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஃபெயிலியர் எரர்யைக் காட்டுகிறது மற்றும் பல சாஃப்ட்வேர்கள் மோசமான தரம் வாய்ந்தவை என்ற கருத்தை உருவாக்குகின்றன இது நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கும் ஒரே சாஃப்ட்வேருக்கு இரண்டு வெவ்வேறு யூசர்கள் அதன் ரிலையபிலிட்டி குறித்து இரண்டு வெவ்வேறு கருத்துக்களைக் கொண்டிருக்கலாம் சாஃப்ட்வேரின் ரிலையபிலிட்டி பற்றி ஒரு யூசரின் கருத்து பர்சீவ்ட் ரிலையபிலிட்டி என நாம் அழைக்கிறோம் பர்சீவ்ட் ரிலையபிலிட்டி ஒரு குழு யூசர்களுக்கு குறைவாக இருக்கக்கூடும் மற்றும் அதே பர்சீவ்ட் ரிலையபிலிட் மற்றொரு குழு யூசர்களுக்கு அதிகமாக இருக்கலாம் ஒரு சாப்ட்வேர் அப்பிளிகேஷனை வெவ்வேறு யூசர்கள் வெவ்வேறு வழிகளில் சாஃப்ட்வேரை வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்துகிறார்கள் மற்றொரு யூசருக்குக் காண்பிக்கும் தோல்வி மற்றொரு யூசருக்குப் பயன்படுத்தக்கூடாது வெவ்வேறு யூசர்கள் ஒரே சாஃப்ட்வேருக்கு வெவ்வேறு ரிலையபிலிடி எண்களைக் கொண்டு வரலாம் எனவே இது தெளிவாக பார்வையாளரை சார்ந்தது ஆனால் மீண்டும் ஒரு முழுமையான மதிப்பைக் கொடுக்க வேண்டுமானால் அதை எப்படி செய்வது எந்த யூசர் கணக்கில் எடுத்துக்கொள்வார் வெவ்வேறு யூசர்களுக்கு வெவ்வேறு எண்கள் பெறுவதால் அந்த சிக்கலை எவ்வாறு கையாள்வது என்பதைப் பார்ப்போம் ஆனால் ரிலையபிலிட்டி மதிப்பீட்டை சிக்கலாக்குகிறது ஏனெனில் ரிலையபிலிட்டி வெவ்வேறு பார்வையாளர்களைக் கொண்டிருப்பதால் ஒரே சாஃப்ட்வேருக்கு வெவ்வேறு ரிலையபிலிட்டி எண்களைக் கொடுக்கும் ஒரு முழுமையான ரிலையபிலிட்டி எண்ணை ஒரு ரிலையபிலிட்டி எண்ணை சாஃப்ட்வேருக்கு வழங்குவது கடினம் ஒற்றை ரிலையபிலிட்டி எண்ணைக் கொடுப்பதே அது செய்யப்படும் வழி சாஃப்ட்வேரின் ஆபரேஷனல் ப்ரொஃபைலை கருத்தில் கொள்வது ஆகும் நீங்கள் ஒரு எண்ணைக் கொடுக்க வேண்டுமானால் ஆபரேஷனல் ப்ரொஃபைலை அடிப்படையாகக் கொண்டு கொடுக்க வேண்டும் பர்சீவ்ட் ரிலையபிலிட்டி சாஃப்ட்வேர் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதைப் பொறுத்தது அல்லது வேறுவிதமாகக் கூறினால் அது ஆபரேஷனல் ப்ரொபைல் ஆகும் ஆப்ரேஷனல் ப்ரொபைல் என்றால் என்ன என்பதை முதலில் வரையறுப்போம் பின்னர் ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு ரிலையபிலிட்டி எண்ணை எவ்வாறு வழங்குவது என்று பார்ப்போம் ஒரு சாப்ட்வேரில் F1 F 2 F 3 போன்ற பல செயல்பாடுகள் உள்ளன என்று சொல்லலாம் மேலும் இந்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆப்ரேஷன்களைக் கொண்டிருக்கும் இது ஒரு ATM சாஃப்ட்வேர் பாங்க் ATM என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் ஒரு ஃபங்க்ஷன் பணத்தை திரும்பப் பெறுகிறது ஒன்று முக்கிய வரி சூழ்நிலை அதாவது அங்கு சென்று எல்லாவற்றையும் சரியாகச் செய்வதற்கு பாஸ்வேர்டு இன்சர்ட் செய்து பணம் பெறப்படுகிறது மற்றும் பணம் விநியோகிக்கப்படுகிறது இரண்டாவது காட்சி என்னவென்றால் பாஸ்வேர்டு தவறாக இருக்கலாம் அல்லது கார்ட் ரிஜெக்ட் செய்யப்படலாம் அல்லது கணக்கில் போதுமான இருப்பு இல்லாமல் இருக்கும் இது மற்றொரு காட்சி ATM ம்மில் விநியோகிக்க போதுமான பணம் இல்லை மற்றும் பல காரணம் இருக்கும் எனவே ஒரே செயல்பாடுகள் செயல்பாட்டின் வெவ்வேறு காட்சிகளைக் கொண்டிருக்கலாம் பயனர்களால் இந்த வெவ்வேறு செயல்பாடுகளை செயல்படுத்துவதை நாம் அவதானிக்க முடியும் வெவ்வேறு பயனர்கள் ஒரு பதிவைப் பயன்படுத்துவதால் அதன் பதிவை நாம் எடுக்கலாம் மேலும் எந்த செயல்பாடு மற்றும் எந்த சூழ்நிலை எத்தனை முறை செயல்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பகுப்பாய்வு செய்கிறோம் எனவே இது செயல்பாடு மற்றும் நிகழ்தகவு F1 F2 F3 ஆகிய மூன்று செயல்பாடுகளைக் கொண்டிருக்கலாம் மேலும் ஒரு காட்சியில் முதல் காட்சி F11 40 சதவிகிதம் செயல்படுத்தப்படுகிறது F12 F1 செயல்பாட்டின் இரண்டாவது காட்சி கிடைக்கும் 10 சதவிகித நேரம் மற்றும் F13 F1 இன் மூன்றாவது காட்சி 10 சதவிகிதம் செயல்படுத்தப்படுகிறது F2 இன் முதல் காட்சி 5 சதவிகித நேரத்தையும் இரண்டாவது காட்சிக்கு 15 சதவிகித நேரத்தையும் பெறுகிறது முதல் காட்சி மூன்றாவது யூஸ் கேஸ் மூன்றாவது ஃபங்க்ஷன் 15 சதவிகிதம் செயல்படுத்தப்படுகிறது மற்றும் மூன்றாவது ஃபங்க்ஷன் இரண்டாவது காட்சி 5 சதவிகிதம் செயல்படுத்தப்படுகிறது இதை சாஃப்ட்வேரின் ஆபரேஷனல் ப்ரொஃபைல் என்று நாம் அழைக்கிறோம் ஒரு சாஃப்ட்வேரின் ஆபரேஷனல் ப்ரொஃபைல் பல்வேறு யூசர்களால் நீண்ட காலத்திற்குள் பயன்படுத்தப்படுவதைக் கவனிப்பதன் மூலமும் பல்வேறு ஃபங்க்ஷன்கள் செயல்படுத்தப்படும் விகிதம் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதன் மூலமும் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே மீண்டும் சொல்கிறேன் F1 இன் முதல் காட்சி செயல்படுத்தப்படும் நிகழ்தகவு நாற்பது சதவிகிதம் மற்றும் இதுபோல் தொடரும் இதை நாம் சாஃப்ட்வேரின் ஆப்ரேஷனல் ப்ரொஃபைல் என்று அழைக்கிறோம் ஆபரேஷனல் ப்ரொஃபைலை நாம் பெற்றவுடன் அது அனைத்து வகையான யூசர்களின் சராசரி சிஸ்டம் யூசர்களை குறிப்பிடுகிறது மற்றும் இது ஆபரேஷனல் ப்ரொஃபைலை அடிப்படையாகக் கொண்டது ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு ரிலையபிலிடி எண்ணை நாம் கொடுக்க முடியும் மேலும் அதன் ஆபரேஷனல் ப்ரொஃபைல் அடிப்படையில் ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒற்றை ரிலையபிலிட்டி எண்ணைக் கொடுப்பது குறித்து சிறிது நேரம் கழித்து விவாதிப்போம் இதை ஸ்டாடிஸ்டிகல் டெஸ்டிங் என்று நாம் அழைக்கிறோம் இப்போது ரிலையபிலிட்டி மெஷர்மென்ட்டை கடினமாக்கும் மூன்றாவது சிக்கலைப் பார்ப்போம் இந்த சிக்கல் என்னவென்றால் ஒரு சாஃப்ட்வேரின் ரிலையபிலிட்டி லைஃப் சைக்கிள் முழுவதும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு முறையும் தோல்வி ஏற்பட்டால் சாஃப்ட்வேர் டிபக்ஃட் செய்யப்பட்டு எரர் கண்டறியப்பட்டு சரி செய்யப்படுகிறது அதனால் அதே வகை தோல்வி ஏற்படாது ஆனால் ரிலையபிலிட்டியின் முன்னேற்றம் சரி செய்யப்படவில்லை சில எரர்களை சரி செய்வது ரிலையபிலிட்டியில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் சில ரிலையபிலிட்டியில் குறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் பொதுவாக சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்படும்போது எரர்களை ஃபெயிலியர்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன மற்றும் இவை சரி செய்யப்படுகின்றன ரிலையபிலிட்டி சாஃப்ட்வேரை மேம்படுத்துகிறது ஹார்ட்வேர் போலல்லாமல் ரிலையபிலிட்டி அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மாறாமல் இருக்கும் சாஃப்ட்வேரில் ரிலையபிலிட்டி மாறுகிறது மற்றும் பொதுவாக மேம்படும் ஒரு சாஃப்ட்வேருக்கு ரிலையபிலிட்டி எண்ணைக் கொடுப்பது மிகவும் கடினம் ஏனென்றால் இன்று நாம் அதைக் கொடுத்தால் ஒரு வருடம் கழித்து அதே எண் இருக்காது அல்லது சில நாட்களுக்குப் பிறகு அதே எண் இருக்காது எனவே ஒரு எண் ரிலையபிலிட்டி எண் ரிலையபிலிட்டி எஸ்டிமேஷன் மதிப்பைக் கொடுப்பது கடினம் இது சிறிது காலத்திற்கு செல்லுபடியாகும் ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் ரிலையபிலிடியை ஒப்பிட்டுப் பார்த்தால் ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேரில் மிகவும் வேறுபட்ட சில சிக்கல்கள் உள்ளன முதல் விஷயம் என்னவென்றால் ஹார்ட்வேரில் ஏற்படும் தோல்வி வகை சாஃப்ட்வேரில் ஏற்படும் தோல்வியிலிருந்து மிகவும் வேறுபட்டது ஹார்ட்வேரில் காம்போனன்ட்களின் அன்றாட பயன்பாட்டினால் ஏற்படும் சேதம் மூலம் ஃபெயிலியர் ஏற்படுகிறது இது ஒரு ஆட்டோமொபைல் என்றால் பொதுவாக ஏற்படும் ஃபெயிலியர்கள் அதாவது ஒரு டயர் பஞ்சர் அல்லது தேய்ந்துவிட்டது என்றால் டயர் மாற்றப்படுகிறது இதேபோல் பேட்டரி பழையதாகி விட்டால் பேட்டரியை மாற்றுவது என மற்றும் பலவற்றைச் சொல்லலாம் ஒரு கார் அல்லது மிக்சி கிரைண்டர் போன்ற ஹார்ட்வேர் ஃபெயிலியர்களை நாம் ஆராய்ந்தால் சிஸ்டம் மற்றும் சில காம்போனன்ட்களின் பயன்பாடு காரணமாகவே தோல்வி ஏற்பட்டுள்ளது மேலும் அவை ஏற்படுவதற்கு காரணம் காம்போனன்ட்கள் உடைவது உபயோகப்படுத்துவது மற்றும் அதிக காலம் உபயோகப் படுத்தியது ஆகும் ஆனால் சாஃப்ட்வேரில் வேர் ஆன்ட் டேர் போன்ற எதுவும் இல்லை ஆனால் இங்கே இது சக்கரம் பஞ்சர் அல்லது தேய்ந்துபோன ஒரு கார் அதை மாற்றலாம் மற்றும் இங்கே ஃபெயிலியர் வேர் ஆன்ட் டேர் காரணமாக உள்ளது அதேசமயம் சாஃப்ட்வேரில் வேர் ஆன்ட் டேர் இல்லை இதுதான் சாஃப்ட்வே ஃபெயிலியர் மற்றும் ஹார்ட்வேர் ஃபெயிலியர்க்கு இடையே உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இது ஒரு லாஜிக் சர்க்யூட் என்றால் ஒரு லாஜிக் கேட் ஷார்ட் சர்க்யூட் அல்லது ஓபன் சர்க்யூட் இருக்கலாம் இது அனைத்து வகையான ஹார்ட்வேரிலும் 1 அல்லது 0 ஆக இருக்கலாம் ஒரு ஃபெயிலியர் இருந்தால் பொதுவாக எந்த காம்போனன்ட் ஃபெயிலியர் ஆகிறது என்பதைக் கண்டுபிடித்து அந்த பகுதியை மாற்றவும் பின்னர் ரிலையபிலிட்டி அது இருந்ததை நோக்கி திரும்பும் ஹார்ட்வேர் சிஸ்டத்துக்கு ரிலையபிலிட்டி எஸ்டிமேஷன் செய்ய முடியும் ஒரு எண்ணைக் கொடுக்கலாம் மற்றும் ஃபெயிலியர்கள் இருக்கலாம் ஆனால் ஃபெயிலியரில் நாம் ஒரு பகுதியை மாற்றுவோம் மேலும் சிஸ்டம் முந்தைய ரிலையபிலிட்டிக்கு திரும்பும் ஆனால் சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் வேர் ஆன்ட் டேர் காரணமாக இல்லை ஃபெயிலியர்கள் பஃக்ஸ் காரணமாகும் இங்கு ஃபெயிலியர் சரிசெய்ய ஒரே வழி பஃக்ஸ் அகற்றுவதாகும் நாம் கோட் மாற்றி ரிலையபிலிடியின் மாற்றங்களை நீக்கியவுடன் டிசைன் மற்றும் கோட்டில் மாற்றங்கள் செய்யப்படாவிட்டால் சிஸ்டம் தொடர்ந்து தோல்வியடையும் நாம் டிசைன் மாற்றியதும் ரிலையபிலிட்டி மாற்றங்கள் பொதுவாக ரிலையபிலிடி மேம்படும் இப்போது ஹார்ட்வேர் ரிலையபிலிட்டியை அளவிடப் பயன்படுத்தப்படும் அளவீடுகள் அவை அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஃபெயிலியர்களின் எண்ணிக்கையைக் கவனிப்பதன் அடிப்படையில் அமைந்திருக்கின்றன பின்னர் ஃபெயிலியர்களின் எண்ணிக்கையைக் குறிப்பிட்டு ரிலையபிலிட்டி மதிப்பைக் கொடுக்கின்றன ஆனால் சாஃப்ட்வேரைப் பொறுத்தவரை இந்த அளவீடுகள் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்காது ஏனெனில் ஃபெயிலியர் வகைகள் இங்கே மிகவும் வேறுபட்டவை ஒவ்வொரு ஃபெயிலியரும் சாஃப்ட்வேரில் ரிலையபிலிட்டி மேம்பாட்டிற்கு காரணமாகின்றன அதேசமயம் ஹார்ட்வேர் ரிலையபிலிட்டி பராமரிக்கப்படுகிறது டெஸ்ட் கேஸ்ஸில் ஒரு சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் அடையும் போதெல்லாம் ஃபெயிலியர் பிழைத்திருத்தம் செய்யப்படுகிறது ஒரு யூனிட் நேரத்திற்கு ஃபெயிலியர்களின் எண்ணிக்கையைக் கவனிப்பதன் மூலம் ரிலையபிலிடியை அளவிடுவதற்கான ட்ரெடிஷனல் நோஷன் சாஃப்ட்வேர் கான்டெக்ஸ்ட்டில் அர்த்தமுள்ளதாகத் தெரியவில்லை ஹார்ட்வேர் சிஸ்டத்தில் ஃபெயிலியர் ஏற்பட்டவுடன் அந்த கம்போனன்ட் மாற்றப்பட்டு ரிலையபிலிட்டி பராமரிக்கப்படுகிறது மறுபுறம் சாஃப்ட்வேர் சரிசெய்யப்படும்போது ரிலையபிலிட்டி அதிகரிக்கக்கூடும் அதில் நாம் ஒரு பஃக்கை அகற்றியுள்ளோம் அல்லது அது குறையக்கூடும் ஏனென்றால் ஒரு பஃக் திருத்தம் புதிய பஃக்களை உருவாக்கக்கூடும் ஆம் ஒரு பஃக் சரிசெய்தோம் என்று சொல்லலாம் நான்கு ஐந்து புதிய பஃக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன என்று சொல்லலாம் ஏனெனில் அந்த பஃக்த்திருத்தம் சரியானதல்ல அது அந்த பஃக் சரிசெய்தது ஆனால் அந்த பஃக் திருத்தத்தின் விளைவாக வேறு சில பஃக் உருவாகியது ஹார்ட்வேர் ரிலையபிலிடி ஆய்வின் குறிக்கோள் ஸ்டபிலிடி என்று நாம் கூறலாம் இது ரிலையபிலிடி பராமரிக்கப்படுகிறது ஃபெயிலியர் நிலைமைகள் அகற்றப்பட்டவுடன் இன்டர் ஃபெயிலியர் டைம் நிலையானதாக இருக்கும் மறுபுறம் சாஃப்ட்வேர் ரிலையபிலிட்டி ஆய்வின் குறிக்கோள் ரிலையபிலிட்டி வளர்ச்சியாகும் இது பொதுவாக இன்டர் ஃபெயிலியர் டைம் குறையும் பொழுது இன்டர் ஃபெயிலியர் டைம் குறைகிறது ரிலையபிலிட்டி வளர்ச்சியானது இன்டர் ஃபெயிலியர் டைம் அதிகரிக்கிறது அதாவது பஃக்ஸ் அகற்றப்படுவதால் அது அடிக்கடி தோல்வியடையாது ரிலையபிலிடி வளர்ச்சி உள்ளது அல்லது இன்டர் ஃபெயிலியர் டைம் அதிகரிக்கிறது ஹார்ட்வேர் ரிலையபிலிட்டி ஸ்டபிலிடி ரிலையபிலிடி ஸ்டபிலிடி பற்றிய ஆய்வு சாப்ட்வேர் ரிலையபிலிட்டியின் குறிக்கோள் ரிலையபிலிட்டி வளர்ச்சியாகும் அதேசமயம் ஹார்ட்வேரில் இன்டர் ஃபெயிலியர் டைம் மாறாமல் இருக்கும் பாத்டப் கர்வ் எனப்படும் வரைபடத்தில் ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் செயலிழப்பின் நடத்தை காணலாம் இந்த விரிவுரையின் முடிவில் நாம் கிட்டத்தட்ட இருக்கிறோம் அடுத்த விரிவுரையில் இந்த கட்டத்தில் இருந்து தொடருவோம்